8085 Microprocessors Contd எம்ஓவி இன்ஸ்டிரக்ஷன்பிறகு எம்விஐ இன்ஸ்டிரக்ஷன் உடன் தொடர்புடைய நேர வரைபடத்தைப் பார்ப்போம் எனவே முந்தைய இன்ஸ்டிரக்ஷன் லிருந்து வேறுபட்டது MOV ஒரு பைட் இன்ஸ்டிரக்ஷன் அளவு 1 பைட் எனவே நீங்கள் ஒப்கோட் பெறும்போது எனவே நீங்கள் முழு இன்ஸ்டிரக்ஷன்யும் பெறுகிறீர்கள் ஆனால் இங்கே அது நடக்காது ஏனென்றால் இப்போது இது 2 பைட்டுகளைப் பெற முயற்சிக்கும் ஏனென்றால் இது எம்விஐ ஏ 45 ஹெச் குறியீட்டைப் பார்க்கும் மெமரி இருப்பிடம் A 0 0 0 எனில் இந்த MVI A இன் குறியீடு 3E ஆகவும் அடுத்த மதிப்பு 45 ஆகவும் இருக்க வேண்டும் எனவே இது 2 பைட் இன்ஸ்டிரக்ஷன்லாகும் அங்கு முதல் பைட் 3E இரண்டாவது பைட் 45 ஆகும் எனவே மெமரித்தில் A 0 0 0 இடம் 3E மதிப்பைக் கொண்டிருக்கும் மற்றும் இருப்பிடம் A 0 0 1 மதிப்பு 45 ஆகும் எனவே முதல் சைக்கிள்யின் போது இன்ஸ்டிரக்ஷன் 3E மதிப்பைப் பெறுவோம் டிகோட் கட்டம் சில உடனடி நகர்த்துவதற்கான வழிமுறைகளைப் புரிந்துகொள்ளும் மதிப்பை அக்கீம் லேட்டர் செலுத்தும் எனவே செயலி அதைப் புரிந்துகொண்டு மெமரித்திலிருந்து உடனடி மதிப்பைப் பெறும் எனவே இது தேவைப்படும் மற்றொரு மெமரி அணுகல் எனவே மதிப்பு 45 செயலிக்கு வந்ததும் அது அக்கீம் லேட்டர்ல் வைக்கப்படும் எனவே அது ஒரு உள் செயல்பாடு எனவே இது போன்ற கட்டுப்பாட்டு சிக்னல்களின் செயல்பாடுகளின் வரிசையால் செய்யப்படுகிறது எனவே இன்ஸ்டிரக்ஷன்ல்களின் முதல் பகுதி இது முந்தையதைப் போன்றது அதாவது ஒப்கோட் பெறுதல் எனவே ஒரே விஷயம் என்னவென்றால் A0அட்ரஸ் பஸ்ஸில் உள்ள உயர் ஆர்டர் அட்ரஸ்போன்றது லோயர் ஆர்டர்பஸ்ஸுடன் 00 ஐப்ALE சிக்னல் T1 இல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மதிப்பு 00 முகவரி லாட்ச் பொருத்துகிறது பின்னர் இந்த ரீட் பார் சிக்னல் வழங்கப்படுகிறது எனவே மெமரி 3E மதிப்பை டேட்டா பஸ்ஸில் வைக்கும் எனவே 3E இன்ஸ்டிரக்ஷன் ரெஜிஸ்டர் வருகிறது எனவே இது இந்த நேரத்தில் டிகோட் செய்யப்படுகிறது எனவே டி 4 நேரத்தில் இன்ஸ்டிரக்ஷன் டிகோட் செய்யப்படுகிறது எனவே டிகோடிங்கிற்குப் பிறகு செயலிபுரிந்துகொண்டு அதைப்உடனடி செயல்பாட்டைப் பெறுகிறது மெமரி செயலி செய்தவுடன் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் மதிப்புகள் தானாகவே புதுப்பிக்கப்படும் எனவே T4 இல் ப்ரோக்ராம் கவுண்டர் மதிப்பும் புதுப்பிக்கப்படுகிறது எனவே ப்ரோக்ராம் கவுண்டரில் இப்போது A001 உள்ளது எனவே இப்போது இது மற்றொரு சைக்கிள்க்குச் செல்கிறது இது என அழைக்கப்படுகிறது முந்தைய சைக்கிள் ஒப்கோட் பெறுதல் சைக்கிள் இந்த சைக்கிள்யை ரீட் பார் சிக்னல் என்று அழைக்கப்படுகிறது நடவடிக்கைகளை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ போன்றே இருந்தது எனவே உயர் ஆர்டர் முகவரி பஸ்ஸில் உயர் வரிசை முகவரி பைட் உள்ளது இது ஒரு 0 லோயர் ஆர்டர் முகவரி பஸ்ஸில் கீழ் வரிசை முகவரி பைட் 0 1 ALE சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரீட் பார் சிக்னல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக செயலி மெமரி இருப்பிடம் A001 இன் உள்ளடக்கத்துடன் பதிலளிக்கும் மேலும் அந்த மதிப்பு 45 ஆக இருக்கும் அது டேட்டா பஸ்ஸில் கிடைக்கிறது எனவே இந்த மதிப்பு செயலியின் உள்ளே அடையும் அதுசெயலி உள்ளே வந்த பின் ஆணை குறிவிலக்கியின் டிகோடிங் மற்றும் கட்டுப்பாட்டு தர்க்கம் அது இந்த மதிப்புக் திரட்டி செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிறிது இங்கே அது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பதில்லை எனவே சில நேரங்களில் 45கிடைக்கிறது செயலியின் உள் டேட்டா பஸ்ஸில் எனவே அது அக்கிமிலிட்டரில் நகல் எடுக்கப்படும் எனவே இந்த வழியில் இது செய்யப்படுகிறது இதற்கு மேலும் டிகோடிங் தேவையில்லை அதனால்தான் இங்கே மற்றொரு கடிகார சைக்கிள் இல்லை எனவே 3 டீ ஸ்டேட்ஸ் போதுமானது எனவே ஒப்கோட் பெற எங்களுக்கு 4 டீ ஸ்டேட்ஸ் தேவை மெமரி ரீட் செயல்பாட்டிற்கு தேவை 3 டீ ஸ்டேட்ஸ் எனவே வழிமுறைகளின் சிக்கலைப் பொறுத்து இந்த வழியில் உங்களுக்குதேவைப்படலாம் அதிக எண்ணிக்கையிலான டீ ஸ்டேட்ஸ் இந்த T1 T2 T3 மற்றும் T4 ஐ ஒப்கோட் பெறுதல் சைக்கிள் என்று அழைக்கப்படுகிறது இது மிசின் சைக்கிள் என்றும் அழைக்கப்படுகிறது இதேபோல் இந்த ரீட் பார் சிக்னல் எனவே இது மிசின் சைக்கிள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கிளாக் சைக்கிள்நாங்கள் பெற்றுள்ளோம் இது மிசின் சைக்கிள்என்று அழைக்கப்படுகிறது மேலும் பல வகை மிசின் சைக்கிள் இருக்கக்கூடும் இது ஒரு வகை மிசின் சைக்கிள் பின்னர் மெமரி வாசிப்பு என்பது ஒரு வகை மிசின் சைக்கிள் பின்னர் மெமரி எழுதுதல் மற்றொரு வகை மிசின் சைக்கிள் பின்னர் நாம் பல்வேறு வகையான மிசின் சைக்கிள்யைக் கொண்டிருக்கலாம் பின்னர் இந்த IO செயல்பாட்டைப் பார்க்கும்போது வெவ்வேறு வகையான மிசின் சைக்கிள்கள் IO சைக்கிள்யில்இருப்பதைக் காண்போம் மிகவும் சிக்கலான LXI இன்ஸ்டிரக்ஷன் போன்ற இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எல்எக்ஸ்ஐ ஏ எஃப்045 எனவே இது உடனடியாக லோடு செய்யப்படுகிறது எனவே இன்ஸ்டிரக்ஷன் அமைந்துள்ளது என்று மெமரி இடத்தில் A000 ஹெக்ஸ்வைத்துக் கொள்ளுங்கள் எனவே LXI A இன் இந்த குறியீடுஎன்ற கையேட்டில் இருந்து நீங்கள் காணலாம் 21 மற்றும் இந்த F045 என்பது 16 பிட் மதிப்பாகும் இது ஒருஇடத்திலிருந்து முகவரியைக் கொடுக்கும் ரெஜிஸ்டர்ஏற்றப்படும் இடத்திலிருந்து நேரடியாக முகவரியைக் கொடுப்பதில் இது சுமை நீட்டிக்கப்பட்டுள்ளது டேட்டா ஏற்றப்படும் எனவே இது எவ்வாறு செயல்படுத்தப்படும் எனவே இது சில ஒப்கோட் மூலம் செயல்படுத்தப்பட்டுசைக்கிள்யைப் படித்து சைக்கிள்யைஎழுதும் எனவே என்ன செய்யப்படுகிறது முதல் ஆப்கோட் சைக்கிள் எங்களுக்கு உயர் வரிசை முகவரி பஸ்ஸில் A0 ஐ வழங்குகிறது மேலும் 00 லோயர் ஆர்டர் முகவரி பஸ்ஸில் உள்ளது ALE சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளது RD வரி வழங்கப்படுகிறது எனவே அது டேட்டா பஸ்ஸில் 21 ஹெக்ஸ் மதிப்பைப் பெறுகிறது 21 ஹெக்ஸ் இன்ஸ்டிரக்ஷன் பதிவேட்டில் வருகிறது இன்ஸ்டிரக்ஷன் டிகோடிங்சைக்கிள்யில் T4செய்யப்படுகிறது அது முடிந்ததும்பெற எனக்கு அதிக மெமரி சைக்கிள்கள் தேவை என்பதை அது புரிந்துகொள்கிறது முழு இன்ஸ்டிரக்ஷன்ப் பிசி A001 ஆக அதிகரிக்கப்படுகிறது உயர் வரிசை முகவரி பிட்கள் மாற்றப்படாத A0 ஆக இருக்கும் எனவே இந்த உயர் ஆர்டர் முகவரி பஸ்ஸுக்கு A0 கிடைத்துள்ளது மற்றும் லோயர் ஆர்டர் முகவரி பஸ்ஸுக்குகிடைத்துள்ளது 01 மீண்டும் ALE சிக்னல் வழங்கப்படுகிறது பின்னர் RD சிக்னல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த டேட்டா பஸ்ஸில் மெமரி 45 ஹெக்ஸ் மதிப்பை வைக்கிறது எனவே இந்த 45 ஹெக்ஸ் செயலியின் உள்ளே வருகிறது பின்னர் நான் மற்ற பைட்டை ஏற்ற வேண்டும் எனவே இது 02 எனவே ஒவ்வொரு முறையும் செயலி ஒரு இன்ஸ்டிரக்ஷன்ப் பெறும்போது பிசி மதிப்பு புதுப்பிக்கப்படுகிறது எனவே இந்த பிசி மதிப்பு புதுப்பிக்கப்படுகிறது எனவே பிசி மதிப்பு 0 2 ஆக புதுப்பிக்கப்படுகிறது எனவே இது பிசி மதிப்பை அங்கு எனவே இது இங்கே ஹெக்ஸ் 02இங்கே 0 மற்றும் ALE சிக்னலுப் பெறுகிறது மேலும்மெமரி ஆர் டி சிக்னல் வழங்கப்படுகிறது மேலும் இது மெமரில் F0 ஐ டேட்டா பஸ்ஸில் வைக்கும் இந்த முழு செயல்பாட்டிற்கும் இந்த ரைட் பார்சிக்னல் உயரமாக வைக்கப்பட்டு IO M வரி குறைவாக வைக்கப்படுகிறது எனவே இது ஒரு மெமரி செயல்பாடு எனவே இது 3 மிசின் சைக்கிள் ஆகும் எனவே ஒப்கோட்வாசிப்பைத்பெறுதல் மெமரி ரீட்தொடர்ந்து மற்றொரு மெமரி ரீட்பின்தொடர்ந்தது எனவே அடுத்து இந்த MOV A M இன்ஸ்டிரக்ஷன்ப் பார்ப்போம் மெமரி இருப்பிடத்தின் முகவரி எச் எல் ரெஜிஸ்டர்பேர்யில் கிடைக்கிறது எனவே இந்த எச் எல் ரெஜிஸ்டர்பேர்போலவே சுட்டிக்காட்டி போல செயல்படுகிறது முந்தைய இன்ஸ்டிரக்ஷன் எல்எக்ஸ்ஐ எச் எனவே இந்த மதிப்புகள் கிடைத்த பிறகு 45 ஹெக்ஸ் மற்றும் எஃப் 0 ஹெக்ஸ் எனவே இந்த 2 மதிப்புகள் எச் எல் ரெஜிஸ்டர்பேர்யில் ஏற்றப்படும் இப்போது இந்த இன்ஸ்டிரக்ஷன்MOV A M எனவே இங்கே இது எச் எல் ரெஜிஸ்டர்மெமரி சுட்டிக்காட்டியாக செயல்படுகிறது மேலும் அந்த மதிப்பு ஏ ரெஜிஸ்டர்செய்ய ஏற்றப்படுகிறது எனவே இது எவ்வாறு செய்யப்படும் முதலில் இந்த இன்ஸ்டிரக்ஷன்லைப் பெற வேண்டும் எனவே இது ஒரு ஆப்கோட் பெறுதல் செயல்பாடாகும் இந்த இன்ஸ்டிரக்ஷன்லின் குறியீடு 7E க்குப் பிறகு இன்ஸ்டிரக்ஷன்டிகோடர் செயலிக்கு வரும்போது நான் எந்த இடத்திற்கு மெமரித்தை மீண்டும் அணுக வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்கிறேன் எச் எல் பேர்யில் முகவரி இருக்கும் இடம் எனவே அதுதான் இன்ஸ்டிரக்ஷன்லில் செய்யப்படுகிறது எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இன்ஸ்டிரக்ஷன்செயல்பாட்டின் முதல் பகுதிஎன்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆப்கோட் பெறுதல் சைக்கிள்யைப் போன்றது எனவே இது உயர் வரிசை முகவரி பஸ் A0 ஆகவும் லோயர் ஆர்டர் பஸ் கிடைத்தது 00 ஆகவும் ALE கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் RD வழங்கப்படுகிறது எனவே 7E இந்த இன்ஸ்டிரக்ஷன்லின் ஒப்கோட் தரவு பஸ்ஸில் கிடைக்கிறது எனவே அது T4 இல் உள்ள இன்ஸ்டிரக்ஷன்டிகோடருக்குச் செல்கிறது இன்ஸ்டிரக்ஷன்டிகோட் செய்யப்பட்டுள்ளது இப்போது செயலி புரிந்துகொள்கிறது எச் எல் ரெஜிஸ்டர்பேர் உள்ளடக்கத்தைவேண்டும் மெமரி இடத்திலிருந்து முகவரியாகப் பயன்படுத்த எங்கிருந்து உள்ளடக்கம் அக்கிமிலிட்டரிுக்கு வர வேண்டும் எனவே இந்த எச் ரெஜிஸ்டர்மதிப்பு உயர் வரிசை முகவரி பஸ்ஸில் வைக்கப்படுகிறது எல் ரெஜிஸ்டர்மதிப்பு லோயர் ஆர்டர் முகவரி பஸ்ஸில் வைக்கப்படுகிறது மேலும் ALE சிக்னல் வழங்கப்படுகிறது இதன் விளைவாக மெமரித்தின் முகவரி பஸ்ஸில் எச் எல் ரெஜிஸ்டர்மதிப்பு இருக்கும் இந்த இப்போது ஆர் சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது போது மெமரி என்று மெமரிஉள்ளடக்கத்தை தலைப்பு ஜோடி மூலம் சுட்டிக்காட்டினார் இதுஇடம்கொடுக்கும்மற்றும் மெமரி இடம் என்று உள்ளடக்கத்தைகிடைக்கும் இங்கே அது வந்துவிட்டது பிறகு எனவே அது உடனடியாகஏற்றப்படும் பதிவேட்டில் எனவே ஒப்கோட் பெறுதல் 4 சைக்கிள்களை எடுக்கும் அதே விஷயத்தைப் பெறுங்கள் மேலும் இந்த மெமரி ரீட் செயல்பாடு 3 சைக்கிள்களை எடுக்கும் இந்த வழியில் இந்த MOV A M இன்ஸ்டிரக்ஷன்செயல்படுத்தப்படும் MOV M A அதாவது இந்த அக்கிமிலிட்டரி்களின் உள்ளடக்கம் மெமரி இடத்திற்குச் செல்ல வேண்டும் அதன் முகவரி எச் எல் பேர்யால் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இப்போது நாங்கள் ஆப்கோட் பெறுதல் செயல்பாட்டைப் பெற்றுள்ளோம் எனவே ஒப்கோட் சைக்கிள்யைப் பெறுகிறது அங்குஉள்ளடக்கம் மெமரித்திலிருந்துசெயலிக்கு வரும் இதைத் தொடர்ந்து ஒரு மெமரி ரைட் ஆபரேஷன் இருக்கும் அங்கு குவிப்பு பதிவேட்டின் உள்ளடக்கம் எழுதப்படும் மெமரி இடத்திற்கு அதன் எச் எல் பேர் சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த MOV M இன் குறியீட்டு முறை ஒரு இன்ஸ்டிரக்ஷன்77 ஆகும் எனவே நேர வரைபடம் இதுபோன்ற ஒன்றைக் காணும் எனவே இது A0 ஆகும் எனவே A0 என்பது உயர் வரிசை முகவரி பஸ் உள்ளடக்கம் A0 ஆகும் லோயர் ஆர்டர் உள்ளடக்கம் 00 இந்த மதிப்புஇருக்க வேண்டும் 77 ஆகஏனெனில் மெமரிஇருப்பிட A000 இன் உள்ளடக்கத்தை டேட்டா பஸ்ஸில் வைக்கும் அது 77 ஆகும் எனவே 77 செயலிக்கு வந்தவுடன் எனவே செயலி இது ஒரு MOVஎன்பதை புரிந்து கொள்ளும் M ஒரு இன்ஸ்டிரக்ஷன்ல் எனவே கால சைக்கிள்யில் T 4 கடிகார சைக்கிள் T 4 எனவே இதுஎன்பதை புரிந்து ஒரு MOV M ஒரு இன்ஸ்டிரக்ஷன்ல்கொள்ளும் இப்போது அதுகுவிப்பியின் உள்ளடக்கத்தை வைக்க வேண்டும் எச் எல் சுட்டிக்காட்டிய மெமரி இருப்பிடத்தில் எனவே அதை எப்படி செய்வது மீண்டும் இந்த எச்அதே விஷயம் ரெஜிஸ்டர்உள்ளடக்கம் உயர் வரிசை முகவரி பஸ்ஸில் வைக்கப்பட்ட எல் ரெஜிஸ்டர்உள்ளடக்கம் லோயர் ஆர்டர் பஸ்ஸில் வைக்கப்படுகிறது இந்த ALE சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது எனவே முகவரிபெறுகிறது முகவரி தாழ்ப்பாளைப் அதன் பிறகு செயலி ஒரு பதிவின் உள்ளடக்கத்தை தரவு பஸ்ஸில் வைத்து சரியான சிக்னல்யை அளிக்கும் டி சிக்னல் இங்கே குறைவாக உள்ளது எனவே இது ஒரு மெமரி ரைட் ஆபரேஷன் எனவே எதிர் மெமரிஇந்த முகவரி பகுதி தரவு பகுதி மற்றும் WRITE சிக்னல்யைப் பெறும் எனவே இதன் விளைவாக மதிப்பு மெமரித்தில் எழுதப்படும் எனவே மெமரிநீங்கள் பார்த்துள்ளீர்கள் வாசிப்பு சைக்கிள் மற்றும் எழுதும் சைக்கிள்யை வித்தியாசம் என்னவென்றால் ஆர் டி சிக்னலுக்கு பதிலாக குறைந்த WR சிக்னல் குறைவாக செல்லும் எனவே இது MOV M கமா A க்கான நேர வரைபடமாகும் எனவே ஒவ்வொரு வழிமுறைக்கும் செயலியின் கையேட்டைப் பார்த்தால் இது நேரசித்தரிக்கிறது வரைபடத்தை எனவே செயலி மூலம் தனிப்பட்ட வழிமுறைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதைப் போன்றது எனவே செயல்படுத்தப்படவிருக்கும் சரியான கட்டுப்பாட்டு சிக்னல்கள் வெளியில் இருந்து தெரியும் அவை எவ்வாறு செயல்படுத்தப்பட்டன மற்றும் மதிப்புகள் என்ன எனவேநேர வரைபடத்திலிருந்து அதைக் காணலாம் இன்ஸ்டிரக்ஷன்ல்களின் அடுத்து அசெம்பிளிபோலவே பயன்படுத்தப்படும் மற்றொரு மிக முக்கியமான கருத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் மொழித் திட்டங்களைப் அல்லது எந்தவொரு ப்ரோக்ராம்மிக முக்கியமான பகுதியாகும் செயலாக்கத்திலும் இதுஇது உயர் மட்ட அசெம்பிளி மட்டமாக இருக்கலாம் ஆனால் இது மிகவும் முக்கியமானது இது ஏன் மிகவும் முக்கியமானது எனவே இது மெதுவாக இருப்பதைக் காண்போம்அடையாளம் காணப்பட்ட மெமரிஒரு பகுதி தற்காலிக தகவல்களைச் சேமிப்பதற்கான நிரலால் எனவே இது முதல் அவுட்கடைசியாக உள்ளது கட்டமைப்பில் எனவே என்ன நடக்கிறது என்றால் நான்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் பல முறை சொல்ல முடியும் ஒரு நிரலை எழுதும் எனவே இது ப்ரோக்ராம்ன் உடல் என்றால் நாம் எந்த மொழியிலும் எனவே அது அசெம்பிளி மட்டத்தில் இருக்கலாம் அது சில உயர் மட்ட மொழியில் இருக்கலாம் அல்லது அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் சில நடைமுறைகளை தனித்தனியாக எழுதுகிறோம் அல்லது துணை வழக்கம் சில நேரங்களில் அவைஎன்று அழைக்கப்படுகின்றன சப்ரூட்டீன்சில நேரங்களில் செயல்பாடுகள் எனவே இந்த கட்டத்தில் நான் இந்த நடைமுறையை அழைக்கிறேன் மற்றும் செயல்முறை இந்த பகுதியில் கணக்கீடு செய்வேன் அதாவது ஒருமுறை கணக்கீடுவிட்டது முடிந்துகட்டுப்பாடு பின் இந்த எதிர்கொள்ளும் விதத்தில் திட்டத்திற்கு அடுத்த இன்ஸ்டிரக்ஷன்இதுஎங்கே அழைக்கப்பட்டது இருந்துபோகலாம் எனவே இது மிக முக்கியமான அம்சமாகும் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் எனவேபோது கணினி அல்லது செயலி குறியீட்டை இயக்கும் அதை வரிசையாகச் செய்து கொண்டிருந்தது எனவே பிசி மதிப்பு தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது ஆனால் இது இதற்குச் செல்லும்போது இதற்குப் பிறகு எனவே இந்த புள்ளியின்இடத்தின் மதிப்புடன் ப்ரோக்ராம் கவுண்டரை ஏற்ற முடியும் முழு மெமரிமற்றும் மெமரித்தின் இந்த பகுதியில் இருந்தால் இந்த எனவே இதுமுக்கிய ஏற்றப்பட்டப்ரோக்ராம் இந்த பகுதியில் சொல்லுங்கள் எனவே இந்த செயல்முறை ஏற்றப்பட்டுள்ளது எனவே இங்கிருந்து கேட்கச் செல்வது ஒரு பிரச்சனையல்ல ஏனென்றால்ப்ரோக்ராம் கவுண்டரை ஏற்ற முடியும் இந்த முகவரியின் மதிப்பைக் கொண்டு எனவே அடுத்ததாக இங்கிருந்து இன்ஸ்டிரக்ஷன்லை இயக்கவும் ஆனால் திரும்பிச் செல்வதற்காக நான் இங்கிருந்து எப்படி அழைக்கப்பட்ட இடத்திற்குச் செல்வது எனவே அந்த நோக்கத்திற்காக இந்த திட்டம் அழைக்கப்பட்ட புள்ளியை நான் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த அடுக்கின் மூலம் இது செய்யப்படுகிறது எனவே இந்த துணை ப்ரோக்ராம் செயல்படுத்தல் அல்லது நடைமுறை நடைமுறைப்படுத்தல் எந்த நிரலாக்க மொழிக்கும் ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்கும் பின்னர் அடுக்கு தேவைப்படும் எனவே அடுக்கு பொதுவாக மெமரித்தில் பின்னோக்கி வளர்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால்என்றால் இது மெமரி எனவே அதன் ஒரு பகுதியை அடுக்கு என்று வரையறுக்கிறோம் எனவே இது மெமரி என்றால் இது அடுக்கின் அடிப்பகுதி இந்த கட்டத்தில் அடுக்கு தொடங்குகிறது எனவே இந்த முகவரிகள் 2000 ஹெக்ஸ் என்று சொல்லலாம் நீங்கள் இப்போது 2000 ஹெக்ஸ் ஆக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் இன்னும் கூடுதலான உறுப்பை அடுக்கில் வைக்கிறீர்கள் எனவே இந்த அடுக்கு மேல்நோக்கி வளரும் எனவே 2000 அடுத்தது 1FFF என்று சொல்லப்படும் எனவே அந்த வழியில் அது குறைந்து கொண்டே செல்லும் எனவே அடுக்கின் அளவு பொதுவாக கீழ் முகவரியை நோக்கி பின்னோக்கி வளரும் அது அல்லது வேறு வழியில் வளர முடியாது எனவே பெரும்பாலான செயலிகளுக்கு இது இந்த விவாதத்தில் செய்யப்படுகிறது ஆனால் அது கட்டாயமில்லை எனவே புரோகிராமர் அடுக்கின் அடிப்பகுதியை வரையறுக்கிறது மற்றும் அடுக்கு முகவரி வரம்பைக் குறைப்பதை குறைக்கிறது எனவேஇந்த முகவரி மேலும் மேலும் உறுப்பு அதில் வைக்கப்படுவதால்மதிப்புகள் குறையும் இப்போது இந்த அடுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அடுத்தது எனவே அடுக்குவளர்கிறது மெமரித்தில் பின்னோக்கி எனவே அடுக்கின் அடிப்பகுதியை மற்ற பயனர்களின் ப்ரோக்ராம்லிருந்து வெகு தொலைவில் இருக்கமெமரித்தின் முடிவில் வைப்பது வழக்கம் எனவே என்ன நடக்கிறது என்றால் 8085 இல் மொத்த முகவரி இடம் முகவரி வரம்பு 0000 முதல் FFFF ஹெக்ஸ் வரை என்று எங்களுக்குத் தெரியும் இப்போது முழு மெமரி இடமும் ரசிகன் மெமரி சில்லுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதினால் உண்மையான மெமரி அமைப்பு 64 கி க்கும் குறைவாக கிடைத்தது அல்ல செயலியுடன்மெமரிஎன்று நாங்கள் கருதுகிறோம் ஒருங்கிணைக்கப்பட்டசிஸ்டத்திற்கு 64 கே இடம் முழுமையாக கிடைத்துள்ளது எனவே எல்லா இடங்களும் செல்லுபடியாகும் எனவே முகவரி இடத்தில் எந்த இடைவெளியும் இல்லை பின்னர் அந்த விஷயத்தில் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த அடுக்கு சுட்டிக்காட்டிகடைசியாக மிகதுவக்கப்படும் முகவரி வரம்பில்உயர்ந்த முகவரியுடன் எனவே எல்லாம் இருந்தால் அது FFFF ஹெக்ஸ் ஆக இருக்கும் கடைசி மெமரி சிப் எஃப் எஃப் ஹெக்ஸ் வரை செல்லவில்லை என்றால் உதாரணமாக என்று 6000 சொன்னால் அந்த விஷயத்தில் ஸ்டாக் சுட்டிக்காட்டி பொதுவாக 6000 ஆக துவக்கப்படுகிறது எனவே இந்த அடுக்கு செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு ரெஜிஸ்டர்அழைப்பு அடுக்கு சுட்டிக்காட்டி உள்ளது எனவே இன்ஸ்டிரக்ஷன்எல்எக்ஸ்ஐ எஸ்பி எஃப்எஃப்எஃப்எஃப் ஹெக்ஸ்இன்ஸ்டிரக்ஷன்ஸ்டாக் சுட்டிக்காட்டி ஏற்றப்படும் என்றால் இது எஃப்எஃப்எஃப்எஃப் ஹெக்ஸ் மதிப்பு என்றால் பின்னர் அந்த இடத்திலிருந்து புஷ் மற்றும் பாப் போன்ற சில வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் 8085 இல் 2 இன்ஸ்டிரக்ஷன்ல்கள் உள்ளன இதன் மூலம் நீங்கள் சில மதிப்புகளை அடுக்கில் சேமிக்கலாம் அல்லது சில மதிப்புகளை அடுக்கிலிருந்து மீட்டெடுக்கலாம் எனவே புஷ் என்றால் நாம் மதிப்பைசேமித்து அடுக்கில்வைக்கிறோம் POP என்பது நாம்மதிப்பைப் அடுக்கிலிருந்து பெற முயற்சிக்கிறோம் என்பதாகும் எனவே அவர்கள் ரெஜிஸ்டர்ரெஜிஸ்டர்பேர்யுடன் மட்டுமே வேலை செய்கிறார்கள் எனவே அது அப்படியே நீங்கள்ஒரு பதிவேட்டை POP ஐ தள்ள முடியாது ஒரு புஷ் ஆபரேஷன் செய்தால் உங்களைப் போன்ற எனவே பதிவுசெய்யப்பட்ட பி மட்டும் தள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது எனவே நீங்கள் கி பேர்யைத் தள்ள வேண்டும் நீங்கள் டி எல் பேர் மற்றும்தள்ள வேண்டும் திரட்டலுக்கு அக்கிமிலிட்டரி் மற்றும் நிலை ரெஜிஸ்டர்பேர்யை எனவே இந்த மிகுதி எனவே இந்த புஷ் பி இன்ஸ்டிரக்ஷன்எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது எனவே முதலில் ஸ்டாக் சுட்டிக்காட்டி குறைக்கப்படும் மேலும் ரெஜிஸ்டர்B இன் உள்ளடக்கம் எஸ் பி சுட்டிக்காட்டிய 2 மெமரி இருப்பிடத்தில் வைக்கப்படும் பின்னர் B ரெஜிஸ்டர்மதிப்பு ஆகிவிடும் எனவே தற்போதுள்ள ஸ்டேக் இப்படி இருந்தால் என்ன சொல்வது எனவே இது அடுக்கின் அடிப்பகுதி ஸ்டாக் சுட்டிக்காட்டி இங்கே சுட்டிக்காட்டுகிறது இந்த புஷ் பிஎனக்கு கிடைத்திருந்தால் இன்ஸ்டிரக்ஷன்ல் இந்த பி ரெஜிஸ்டர்உள்ளடக்கம் இங்கே வரும் இந்த ஸ்டாக் சுட்டிக்காட்டி குறைக்கப்படும் எனவே ஸ்டாக் சுட்டிக்காட்டி இப்போது முந்தைய இடத்தை சுட்டிக்காட்டும் இதேபோல் இது எங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த POP D இன்ஸ்டிரக்ஷன்லைப் பெற்றுள்ளோம் எனவே இது ஒரு ஸ்டாக் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டிய மெமரி இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தைநகலெடுக்கும் எனவே அது இருக்கும் பதிவேட்டில் டி இப்போது அதைத் தவிர அதைத் தவிர வேறு எதையும் நாம் கொண்டிருக்க முடியும்பாணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செயல்பாடுகள் ஸ்டேக்கில் செய்யப்படும் எனவே புஷ் போது ஸ்டாக் குறைவு மற்றும் கடை பாணியில் செயல்படுகிறது முதலில் ஸ்டாக் சுட்டிக்காட்டி மதிப்பு குறைக்கப்படும் பின்னர் மதிப்பு ஸ்டேக்கில் சேமிக்கப்படும் எனவே எனவே ஆரம்பத்தில் அடுக்கில் எதுவும் இல்லை எனவே ஸ்டாக் சுட்டிக்காட்டி FFFF ஹெக்ஸ் ஆகும் எனவே மதிப்பு குறைக்கப்படும் அது FFFE ஆக மாறும் பின்னர் மதிப்பு சேமிக்கப்படும் இதேபோல் POP செயல்பாட்டில் ஸ்டாக் அதிகரிப்பு பாணியை விட மதிப்பைப் பயன்படுத்தும் அதாவது தகவல்கள் அடுக்கின் மேலிருந்து மீட்டெடுக்கப்படும் பின்னர் சுட்டிக்காட்டி அதிகரிக்கும் எனவே அது அடுத்த இடத்திற்கு செல்கிறது மேலும் ஸ்டாக் சுட்டிக்காட்டி எப்போதும் அடுக்கின் மேற்புறத்தை சுட்டிக்காட்டுகிறது எனவே அந்த வழியில் PUSH POP இரண்டும் இயங்குகின்றன எனவே அவர்கள் படி மேலே இருந்து எனவே இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பயன்படுத்துகிறது எனவே புஷ் மற்றும் POP வரிசை செயல்படுத்தப்படும்அவை ஒருவருக்கொருவர் எதிர்மாறாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மீட்டெடுக்கும் மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்காது இங்கே போலவே நீங்கள் புஷ் பி செய்திருந்தால் புஷ் டி அப்படியே செய்தால் எனவே இந்த டி மதிப்பு இந்த கட்டத்தில் இருந்ததை நீங்கள் விரும்பினால்மீண்டும் பெற வேண்டும் இந்த குறியீட்டை இயக்கிய பின் எனவே டி மதிப்பு மாற்றியமைக்கப்பட்டிருக்கலாம் எனவேநீங்கள்பெற விரும்பினால் நாங்கள் இங்கே தள்ளிய அசல் டி மதிப்பைதிரும்பப் நான் ஒரு POP D ஐ செய்ய வேண்டும் எனவே அடுக்கின் மேலிருந்து வரும் மதிப்பு D பதிவேட்டில் சென்று பின்னர் இந்தவைத்திருக்க முடியும் POP B ஐஎனவே இந்த மதிப்பு பி பதிவேட்டில் சேமிக்கப்பட்ட POP D ஆக இருக்கும் நீங்கள்மாற்றினால் ஆர்டர்களை எனவே நீங்கள் இங்கே ஒரு POP B ஐ செய்தால் D பதிவின் உள்ளடக்கம் என்ன நடக்கும் என்பது D பதிவேட்டில் செல்வதற்கு பதிலாக B பதிவேட்டில் வரும் எனவே இந்த வழியில் இந்த உத்தரவு மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் ஒரு வரிசையில் தள்ளுகிறீர்கள் மீட்டெடுக்கும் போதுமற்ற அசல் தகவலைத் திரும்பப் பெறவரிசையில் மீட்டெடுக்கலாம் டபிள்யூ என்று அழைக்கப்படும் மற்றொரு ரெஜிஸ்டர்பேர் உள்ளது எனவே இது குவிப்பு மற்றும் பிளாக் பதிவேட்டில் செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்பேர் எனவே2 ரெஜிஸ்டர்கள் இந்த PSW ரெஜிஸ்டர் உருவாக்கும்குவிப்பு மற்றும் பிளாக் ரெஜிஸ்டர் நீங்கள் இந்த PSW ஐதள்ளி ஸ்டேக்கிற்குத் எந்தவொரு செயல்பாட்டையும் செய்யலாம் பின்னர் அதை வேறு எந்த ரெஜிஸ்டர் போலவே POP செய்யலாம் பேர்யையும் இந்த PSW மற்றொரு ரெஜிஸ்டர்பேர்யாக செயல்படும் எனவே பிளாக் யின் குவிப்பு மற்றும் நிலை ரெஜிஸ்டர்நிலை எனவே அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் எனவே நீங்கள் ஒரு புஷ் பி டபிள்யூ செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பிஓபி பிஓபி பி டபிள்யூ செய்ய விரும்பினால் அந்த மதிப்புகள் ஸ்டேக்கின் மேலிருந்து எடுத்து ஒரு மற்றும் பி டபிள்யூ ரெஜிஸ்டர்நிலை பதிவேட்டில் ஏற்றப்படும் இப்போது நாம் சப்ரூட்டீனை செயல்படுத்தப் போகும்போது இது அடுக்குகள் பயனுள்ளதாக இருக்கும் எனவே சப்ரூட்டீன் என்பது ஒரு பகுதி அல்லது உயர் மட்ட மொழிகளில் உள்ள நடைமுறைகள் என பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது நடைமுறைகள் அல்லது செயல்பாடு எனவேமீண்டும் மீண்டும் செய்யப்படும் இன்ஸ்டிரக்ஷன் குழு என்று கூறப்படுகிறது ப்ரோக்ராம்ன் வெவ்வேறு இடங்களில் எனவே அதை பல முறை எழுதுவதற்கு பதிலாக எனவே நாங்கள் அதைஎழுதுகிறோம் ஒரு முறை பின்னர் அது வெவ்வேறு இடங்களிலிருந்து அழைக்கப்படுகிறது எனவே நான் ஒரு நிரலை எழுதுகிறேன் அந்த ப்ரோக்ராம்ல் இருக்கிறேன் எனவே இந்தநாங்கள் திட்டத்தில்பல இடங்களில் இந்த சிறிய வழக்கத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் எடுத்துக்காட்டாகவிரும்புகிறேன் ப்ரோக்ராம்ன் வெவ்வேறு இடங்களில் எண்களின் ஸ்கொயர் ரூட் கணக்கிட எனவேசெய்வதற்குநாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஸ்கொயர் ரூட் வழக்கத்தை மீண்டும்பதிலாக எனவே நாங்கள் ஒரு தனி ஸ்கொயர் ரூட் மற்றும் சப்ரூட்டீன் எழுதுகிறோம் எங்கிருந்தாலும் நான் ஸ்கொயர் ரூட் கணக்கிட வேண்டும் எனவே நான்அழைக்கிறேன் இந்த வழக்கத்தைஇதேபோல் இந்த கட்டத்தில் மீண்டும் அவசியம் என்று கூறுங்கள் எனவே மீண்டும் நான் இந்த வழக்கத்தை அழைக்கிறேன் எனவே அது அவற்றை செயல்படுத்தும் எனவே இந்த வழியை ஒவ்வொரு கட்டத்திலும் நான் இந்த வழக்கத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் அதற்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்க முடியும் எனவே அந்த வழியில் அது இடத்தை மிச்சப்படுத்தும் ஏனென்றால் நான் குறியீட்டை மீண்டும் மீண்டும் எழுதவில்லை எனவே அந்த வழியில் அது முகவரி இடத்தை சேமிக்க போகிறது அவை ப்ரோக்ராம்களின் அளவு இப்போது குறைவாக இருக்கும் எனவே அசெம்பிளி மொழியில் எனவே இந்த சப்ரூட்டீன்எங்கும் இருக்கலாம் குறியீட்டில் இருப்பினும் முக்கிய திட்டங்களின் முடிவில் சப்ரூட்டீனை வைப்பது நல்லது எனவே முதலில் நீங்கள் பிரதான திட்டத்தை வைத்தீர்கள் பின்னர் தனிநபர்களை சப்ரூட்டீன் என்று எழுதுகிறோம் எனவே இது நிலையான நடைமுறையாகும் ஆனால்எந்தசப்ரூட்டீனை திட்டத்தில் எந்த இடத்திலும் வைப்பதில் தவறில்லை